டிடி பீஜே மற்றும் Uniprot டேட்டாபேஸ் களின் செயல்விளக்கம் DDBJ பற்றிய சுருக்கமான விவரங்கள் மற்றும் தொடர் வரிசைகளை எவ்வாறு சமர்ப்பிப்பது மற்றும் பல்வேறு தேடல் விருப்பத் தேர்வு முறைகளை பயன்படுத்தி DDBJ தொடர் வரிசைகளை எவ்வாறு பெறுவது பற்றிய சுருக்கமான விவரங்களை நாங்கள் தருகிறோம் DDBJ வில் சூப்பர் கம்ப்யூட்டிங் வசதி உள்ளது நாங்கள் Uniprotடில் கிடைக்கக் கூடிய நன்மைகள் பற்றிய செயல் விளக்கம் தருகிறோம் மற்றும் Uniprot டில் உள்ள சுருக்கமான வளர்ச்சி மற்றும் புள்ளி விவரங்கள் மற்றும் டேட்டா களின் எண்ணிக்கையில் Swiss Prot அத்துடன் TrEMBL மற்றும் எளிய வெவ்வேறு தேடல் விருப்பங்களில் கிடைக்கிறது தேடல் மற்றும் மேம்படுத்தப்பட்ட தேடல் விருப்பங்கள் மற்றும் டேட்டாக்களை எவ்வாறு பிரித்து எடுப்பது என தனி சிறப்பு பயன்பாடுகளுக்கு டேட்டாக்களை எவ்வாறு பயன்படுத்துவது போன்றவை Uniprotடில் கிடைக்கின்றன வணக்கம் நான் அம் புஜ் இப்போது நான் DDBJ டேட்டாபேஸ் பற்றி விவரிக்க போகிறேன் இது ஒரு நியூக்ளியோடைடு டேட்டாபேஸ் இதில் நீங்கள் டேட்டா சமர்ப்பிப்பு மற்றும் தேடல் பகுப்பாய்வு மற்றும் சூப்பர் கம்ப்யூட்டர் வசதி மற்றும் ftp விஷயம் போன்ற பன்முக தேர்வுகள் உள்ளன என காணலாம் எனவே டேட்டா சமர்ப்பிக்கும் விருப்பத்தை பயன்படுத்தி உங்கள் வரிசையை சமர்ப்பிக்கலாம் இந்த டேட்டாபேஸில் நியூக்ளியோடைடு வரிசைகள் மற்றும் பகுப்பாய்வு கருவியை பயன்படுத்தி நீங்கள் பிரித்தெடுக்கலாம் முதலில் டேட்டா சமர்ப்பிப்பு வழியாக என்னை செல்ல விடுங்கள் எனவே டேட்டா சமர்ப்பிப்பில் இரண்டு வகையான விருப்பங்கள் இருப்பதை நீங்கள் காணலாம் ஒன்று நியூக்ளியோடைடு வரிசை சமர்ப்பிப்பு அமைப்பு மற்றும் மற்றொன்று பெருந்திரள் அமைப்பு பின்னர் உள்ளே நியூக்ளியோடைடு சமர்ப்பிக்கும் அமைப்பு நீங்கள் உள்ளே சென்றால் ஒரு கையேடு பக்கம் இருப்பதை காணலாம் எனவே நீங்கள் கையேட்டை திறந்தால் நீங்கள் பார்க்கலாம் எனவே அவர்கள் சமர்ப்பிப்பதற்கான இணைப்பை வழங்கியுள்ளனர் மேலும் DDBJ வில் உங்கள் டேட்டாவை எவ்வாறு சமர்ப்பிப்பது பற்றிய விவரங்களையும் கொடுத்துள்ளனர் எனவே டேட்டா சமர்ப்பிப்பது தவிர நீங்கள் பகுப்பாய்வு மற்றும் தேடலுக்கும் செல்லலாம் எனவே இரண்டு முக்கியமான தேடல் விருப்பங்கள் உள்ளன ஒன்று ்கெட் என்றி மற்றும் மற்றொன்று ஏஆர்எஸ்ஏ எனவே ்கெட் என்ட்ரி யில் அணுகல் என் மூலம் நீங்கள் ஒரு பதிவில் பெறலாம் மற்றும் ARSA வில் நீங்கள் அனைத்து சுற்று மீட்டெடுப்பு களையும் செய்யலாம் எனவே வகைபாட்டியலின் தேடல் மற்றும் வெவ்வேறு வகையான தேடல்கருவிகள் உள்ளன அவற்றை நீங்கள் மேலும் ஆராயலாம் எனவே இங்கே நான் உங்களுக்கு ்கெட் என்ட்ரி மற்றும் ARSA வை பற்றி சொல்லப்போகிறேன் எனவே முதலில் என்னை ARSA வழியாக செல்ல விடுங்கள் எனவே இங்கு நீங்கள் உங்கள் வரிசையை உதாரணமாக வைக்கலாம் மையோக்ளோபின் பற்றிய ஒரு விவரம் இங்கே கிடைக்கும் எனவே நீங்கள் முதன்மை அணுகல் என்னை நகலெடுத்து தேடல் விருப்பத்திற்கு ்கெட் என்ட்ரியை பயன்படுத்தி செல்லலாம் எனவே நீங்கள் உங்கள் IDயை வைத்து வரிசையை பிளாட் பைல் வடிவத்தில் இங்கே பெறலாம் மேலும் நீங்கள் வேறு பைல் வடிவமைப்பை தேர்வு செய்ய விரும்பினால் இந்த விருப்பங்களில் இருந்து அதை தேர்வு செய்யலாம் பிறகு ARSA வில் இரண்டு வகையான தேடல் விருப்பங்கள் உள்ளன ஒன்று விரைவான தேடல் மற்றொன்று மேம்படுத்தப்பட்ட தேடல் எனவே விரைவான தேடலில் நீங்கள் நேரடியாக ஒரு முக்கிய சொல்லை வைத்து உள்ளீடுகளை பெறலாம் மேம்படுத்தப்பட்ட தேர்தலில் நீங்கள் பல துறைகளின் நுழைவு தேர்வு செய்யலாம் எடுத்துக்காட்டாக நீங்கள் ஒரு முதன்மை அணுகல் என்னை கொடுக்க விரும்பினால் அது ஒரு விஷயமாக இருக்கும் பிறகு அணுகல் எண் வரிசை நீளம் மூலக்கூறு வகை மற்றும் வெவ்வேறுபட்ட விருப்பங்கள் கிடைக்கிறது எனவே அவற்றையெல்லாம் நீங்கள் எவ்வாறு செய்ய முடியும் என்பது ஒரு எடுத்துக்காட்டு மூலம் கொடுக்கப்பட்டுள்ளது எனவே நீங்கள் பார்க்கலாம் எடுத்துக்காட்டாக வடிவங்களின் பொருத்தத்தை உருவாக்க விரும்பும் விரும்புகிறீர்கள் என்றால் அந்த ஒன்று இந்த வடிவத்தில் கடைசி விளக்கமானது எதுவும் ஆக இருக்கலாம் எனவே நாம் பார்க்கலாம் அந்த ஐந்து பூஜ்ஜியங்கள் உள்ளன பின்னர் பெரிய இலக்கங்கள்வேறுபட்டது இல்லையெனில் எல்லாம் ஒன்றே எனவே நீங்கள் எடுத்துக் காட்டாக பார்த்தால் விரைவான தேடலிலும் இதை செய்யலாம் அவை தொடங்கும் புல பெயரை குறிப்பிடுகின்றன எனவே பி ஏ என்பது ஒரு முதன்மை அணுகல் எண் நீங்கள் விரைவான தொழிலுக்குச் சென்றால் அதே வழியில் நீங்கள் அதை இங்கே செய்யலாம் மற்றும் அதே உள்ளீடுகளை உங்களால் பெற முடியும் எனவே இது DDBJ வி ல் ஒரு பகுப்பாய்வு விருப்பங்களை தேடுவது பற்றியது பின்னர் உங்களிடம் DDBJ வி ல்சூப்பர் கம்ப்யூட்டிங் விருப்பமும் உள்ளது மற்றும் இந்த சூப்பர் கம்ப்யூட்டிங் வசதியை எவ்வாறு பயன்படுத்துவது உங்களிடம் கிடைக்கும் அனைத்து தகவல்களும் கம்ப்யூட்டரில் எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை இதிலிருந்து பெறலாம் எனவே நீங்கள் ஒரு பைலை மாற்ற விரும்பினால் அல்லது நீங்கள் தெரிந்துகொள்ள விரும்பினால் அதன் விவரங்களையும் இங்கே காணலாம் அவற்றின் வன்பொருள் மற்றும் மென்பொருள் அமைப்பை நீங்கள் இங்கிருந்து பார்க்கலாம் எனவே இவை அனைத்தும் DDBJ வுக்கான வகுப்பு இப்போது நான் Uniprot பற்றி சொல்லப்போகிறேன் எனவே Uniprot நிறைய டேட்டாபேஸ் களுக்கான இணைப்பை கொண்டுள்ளது எடுத்துக்காட்டாக சுவிஸ் புரோட் டி ஆர் இ எம் பி எல் யூனிரெஃப் பார்க் மற்றும் புரோடியோம்கள் எனவே Swiss Prot என்பது கைமுறையாக சிறுகுறிப்பு செய்யப்பட்ட மற்றும் மதிப்பாய்வு செய்யப்பட்ட உள்ளீடுகள் ஆகும் தானாகவே சிறுகுறிப்பு செய்யப்பட்டு மதிப்பாய்வு செய்யப்படாத உள்ளீடுகள் TrEMBL இல் உள்ளன பின்னர் மூன்று வகையான வரிசை கிளஸ்டர் களைக் கொண்டுள்ளது ஒன்று 50 சதவிகித வரிசை என்பது சிறு குறிப்பு மற்றும் இது 90 சதவீதம் மற்றும் 100 சதவீதம் ஆகவும் இருக்கலாம் பின்னர் Uni parc ஒரு தனித்துவமான வளமாகும் இது தனித்துவமான வரிசைகளை மட்டுமே கொண்டுள்ளது இங்கே நகல் இல்லை பின்னர் புரோடியோம்களில் உங்களால் புரோட்டீன்கள் அதுவும் வெளிப்பாட்டு புரோட்டீன்களை மட்டும் பெற முடியும் எனவே முதலில் Uniprot பக்கத்திற்கு உங்களை அழைத்துச் செல்கிறேன் அங்கு உங்களுக்கு Uniprot மற்றும் குறிப்பிட்ட எல்லா விவரங்களும் தெரியும் எடுத்துக்காட்டாக Uniprot ல் மேலே நீங்கள் யுனிவர்சல் புரதம் முழுப்பெயரையும் மூல வளங்களையும் காணலாம் இது EMBL பின்னர் SIB மற்றும் PIR ற்கு இடையிலான உடன் உழைப்பு ஆகும் மேலும் நீங்கள் Uniprot KB எவ்வாறு அதிகமாக பயன்படுத்துவது என்பது பற்றி அறிய Uniprot கையேட்டை நீங்கள் காணலாம் இப்போது உங்களை புள்ளி விவரங்கள் பக்கத்திற்கு அழைத்து செல்கிறேன் எனவே புள்ளிவிவரங்களில் நீங்கள் இரண்டு வகையான டேட்டாபேஸ் களின் விவரங்களைப் பெறலாம் ஒன்று Swiss prot மற்றொன்று TrEMBL எனவே நீங்கள் Swiss Prot மேல் விருப்பம் வழியாக சென்றால் அங்கு வரிசை முறைகள் மற்றும் உள்ளீடுகளின் பொதுவான விவரங்கள் இருப்பதை காணலாம் மற்றும் 90களில் இருந்து இப்போது வரை உள்ளீடுகள் எவ்வாறு அதிகரிக்கப்பட்டுள்ளன என்பதையும் அறியலாம் அதற்குப் பிறகு நீங்கள் வகைபிரித்தல் இன் தோற்ற விவரங்கள் வரிசை டேட்டா மற்றும் பிற அனைத்து விவரங்களையும் பெறலாம் இந்த அனைத்து வரிசை முறைகள் மூலம் Uniprot டின் முடிவில் நீங்கள் பெறக்கூடிய முக்கியமான விவரம் என்ன என்பது அமினோ அமில விநியோகம் ஆகும் எனவே விரிவுரைகள் கூறப்பட்டுள்ளபடி லியூஸின் மிக உயர்ந்தது மற்றும் ட்ரிப்டோபான் மிக குறைவு என்பதை நீங்கள் காணலாம் லியூஸின் குறியீட்டில் ஆறு குறியீடுகளும் ட்ரிப்டோபான் குறியீட்டில் ஒரே ஒரு குறியீடும் இருப்பதால் இருக்கலாம் பிறகு தேடல் விருப்பத்தைப் பொறுத்த வரை நீங்கள் முக்கிய வார்த்தைகளை பயன்படுத்தி அந்த முக்கிய வார்த்தைகளை எழுதியும் தேடலாம் எடுத்துக்காட்டாக மையோக்ளோபின் அதன் வரிசை விவரங்களை இங்கே பெறலாம் பிறகு உங்கள் தேடலை வடிகட்ட விரும்பினால் அதை இங்கிருந்து செய்யலாம் எடுத்துக்காட்டாக மதிப்பாய்வு செய்யப்பட்ட உள்ளீடுகளை மட்டுமே நீங்கள் சரி பார்க்க விரும்புகிறீர்கள் என்றால் இங்கே நீங்கள் கிளிக் செய்யலாம் நீங்கள் மதிப்பாய்வு செய்யப்பட்ட உள்ளீடுகளை பெறுவீர்கள் நீங்கள் இதை மேலும் செம்மைப் படுத்தலாம் எடுத்துக்காட்டாக உங்களுக்கு மனிதர் அல்லது எலியிடம் மட்டும் பெற வேண்டுமென்றால் நீங்கள் இங்கே எங்கேயாவது கிளிக் செய்யலாம் அல்லது நூறு சதவிகிதம் வரிசை சீரமைப்பு அல்லது 90 சதவிகிதம் அல்லது 50 சதவிகிதம் அடிப்படையில் உங்கள் கிளஸ்டர் டேட்டாவை செய்ய விரும்பினால் நீங்கள் அதை இங்கிருந்து செய்ய முடியும் மேலும் இந்த பல விருப்பங்கள் மட்டுமே முதல் பக்கத்தில் கிடைக்கிறது எனவே நீங்கள் இங்கே எந்த நெ டு வரிசையையும் அதிகரிக்க விரும்பினால் நீங்கள் நெடுவரிசை சேர்த்து கிளிக் செய்யவும் நெடுவரிசை சேமிக்கவும் எனவே நீங்கள் இங்கே பெருந்திறல் நெடுவரிசை காணலாம் இப்போது சேர்க்கப்பட்டுள்ள டேட்டாக்களை பதிவிறக்கம் செய்ய நீங்கள் விரும்பினால் ஒவ்வொரு தடவையும் கிளிக் செய்து இங்கு இருந்து பதிவிறக்கம் செய்யலாம் அல்லது அனைத்து டேட்டாவையும் பதிவிறக்கம் செய்ய விரும்பினால் பின்னர் யாரையும் தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் அனைத்தையும் பதிவிறக்கம் செய்யலாம் எனவே முன்கூட்டிய தேர்தல் விருப்பத்தில் நீங்கள் முன்கூட்டியே தேடலை கிளிக் செய்து எந்த முக்கிய வார்த்தையையும் இங்கே தட்டச்சு செய்யலாம் அல்லது நீங்கள் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் இருந்து விரும்பினால் இங்கே இருந்து தேர்வு செய்யலாம் எடுத்துக்காட்டாக உங்களுக்கு தொடர் வரிசை மனிதர்களிடம் மட்டும் இருந்து வரவேண்டும் என்றால் மனிதன் பின்னர் இருக்கட்டும் புரதம்பெயர் மையோக்ளோபின் என்று கூறுங்கள் மற்றும் இதுபோன்ற அளவுகோல்களை நான் விரும்பவில்லை இந்த வழியில் நீங்கள் மையோக்ளோபின் புரதத்திற்கான அனைத்து தொடர் வரிசைகளை மதிப்பாய்வு செய்யப்பட்ட முதல் வரிசையில் பெறலாம் அதுதவிர மதிப்பாய்வு செய்யப்படாத வரிசைகளை இடது பக்கத்திலிருந்து நீங்கள் பார்க்க முடியும் மதிப்பாய்வு செய்யப்பட்ட பகுதியில் ஒரே ஒரு நுழைவு உள்ளது எனவே Uniprot டை நீங்கள் இவ்வாறு பயன்படுத்தலாம் தவிர ID மேப்பிங் மீட்டெடுக்கலாம் எனவே இந்த விருப்பத்தில் நீங்கள் என்ன கொடுக்க முடியும் என்பது ஒரு டேட்டா பேஸில் இருந்து ஒரு அடையாளம் காட்டிக் கொடுக்கவும் மற்றும் மற்ற டேட்டா பேஸில் இருந்து டேட்டாவை அடையாளம் காணவும் முடியும் எடுத்துக்காட்டாக இந்த இரண்டு Uniprot IDயை எடுத்துக்கொண்டால் இந்த இடத்துக்கு இந்த இரண்டு தொடர் வரிசைகளும் PDP IDகள் எவை என்பதை நீங்கள் அறிய முடியும் நீங்கள் இங்கே IDகளை கொடுத்து இங்கே PDB ஐ தேர்வு செய்யலாம் எனவே நீங்கள் முதல் ID க்கு நான்கு PDBகள் மற்றும் இரண்டாவது ID க்கு மூன்று PDBகள் இருப்பதை இங்கே காணலாம் எனவே நீங்கள் விரும்பினால் நீங்கள் பிளாஸ்ட் செய்ய முடியும் அல்லது இரண்டு வரிசைகளை சீரமைக்க முடியும் அல்லது அடிப்படையிலான தேடலை பயன்படுத்துவதன் மூலமும் நீங்கள் செய்ய முடியும் நிறைய விருப்பங்கள் Uniprot டில் உள்ளன அவற்றை நீங்கள் முகப்பு பக்கத்தில் இருந்து ஆராயலாம்